மாடுலாரிடிகான வடிவமைப்பு பகுதி14உற்பத்திக்கான வடிவமைப்பு நம்முடைய விவாதத்திற்கு அடுத்த சொற்பொழிவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விரைவு உற்பத்தி குறித்த இந்த பாடத்திட்டத்தில் இப்போது மாடுலாரிடிகான வடிவமைப்பில் கவனம் செலுத்தப் போகிறோம் இது மாடுலாரிடித்தன்மையை மிகத் தெளிவாகக் கூறுவதால் வடிவமைப்பை மாடுலாரிடி வடிவத்தில் சிந்திக்க வேண்டும் அல்லது பகுதிகளை அல்லது வடிவமைப்பை தொகுதிக்கூறுகளில் உருவாக்க வேண்டும் எனவே இது ஒரு நூலக செயல்பாடு போன்றது இந்த நூலக செயல்பாடுகள் தயாராக உள்ளன எனவே நீங்கள் தேவையைப் பார்க்க விரும்பும் போதெல்லாம் நூலக செயல்பாட்டிலிருந்து பொருளை மேலே இழுத்து சிறிது மாற்றியமைத்து பின்னர் இறுதி தயாரிப்புக்கு அதைப் பயன்படுத்தத் தொடங்குங்கள் மாடுலர் சமையலறையை ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் எனவே மாடுலர் சமையலறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் சமையலறையை பல சிறிய பெட்டிகளாக பிரித்துள்ளனர் ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு நிலையான இடம் மற்றும் ஒரு நிலையான அளவுகளில் உள்ளன எனவே நீங்கள் அளவுகளை விரிவுபடுத்துகிறீர்கள் அல்லது சுருக்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் சமையலறை முற்றிலும் பெட்டிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு பெட்டி மோசமாகிவிட்டால் அதை மாற்றலாம் நீங்கள் இப்போது சமையலறையில் 2D நோக்குநிலை முதல் 3D நோக்குநிலை வரை இடத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த மாடுலர் சமையலறை மூலம் நீங்கள் அதிகமான பொருட்களுக்கு முறையாக இடமளிக்கலாம் எனவே உள்நாட்டு முன்னணியில் பின்பற்றப்படும் மாடுலாரிடிக்கு இது மிகவும் எளிய எடுத்துக்காட்டு ஆகும் அதே கருத்தை யதார்த்தத்திலும் பின்பற்றலாம் ஒரு காரில் பேட்டரியின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே பல கார்கள் உள்ளன பல உற்பத்தியாளர்கள் எனவே பேட்டரி தன்னிச்சையான பொருளாக உருவாக்கப்படுகிறது அது பழுதாகும் போதெல்லாம் வேறு எந்த வகையையும் மாற்றிக் கொள்ளலாம் எனவே முழு காருக்கும் வரும் மின்சாரம் பேட்டரியைப் பொறுத்தது இந்த பேட்டரி முற்றிலும் மாடுலர் செய்யப்பட்டுள்ளது கடிகாரங்களில் மற்றும் கை கடிகாரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பேட்டரி அதே வழியில் நீங்கள் ஒரு மாடுலாரிடி கருத்தை பின்பற்றுகிறது இது மாடுலர் என்பதால் அது தரப்படுத்தப்பட்டுள்ளது செலவு மிகவும் சிக்கனமானது எனவே வடிவமைப்பைப் பொருத்தவரை மாடுலாரிடி மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது அதை நீங்கள் வெளிப்படையாக யோசிக்க முடியாது நீங்கள் தயாரிப்பை உருவாக்கத் தொடங்கும் போது மெதுவாக சில விஷயங்களை திட்ட அளவு பகுதிகளைப் பயன்படுத்த ஆரம்பிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் சில விஷயங்களை பயன்படுத்தத் தொடங்கலாம் அவை தயாரிப்புக்குத் தனிப்பயனாக்கப்பட்டுள்ளன எனவே இது மாடுலாரிடி நோக்கி மிகவும் குறிப்பிட்டதாகும் எனவே உள்ளடக்கத்தில் ஒரு சிறிய அறிமுகத்தைக் காண்போம் அதைத் தொடர்ந்து உற்பத்திக்கான வடிவமைப்பைக் காண்போம் எனவே வடிவமைப்பு மதிப்பாய்வை அங்கு பார்ப்போம் உற்பத்தி வழிகாட்டுதல்களுக்கான வடிவமைப்பு நாம் பார்ப்போம் பின்னர் அசம்பிளிக்கான வடிவமைப்பைக் காண்போம் அசம்பிளியின் வெவ்வேறு முறைகளுக்கான வழிகாட்டுதல்களை வடிவமைக்கவும் அசம்பிளிக்கான வடிவமைப்பை மதிப்பிடுவதற்கான முறைகள் பின்னர் மாடுலாரிடி அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு மற்றும் வடிவமைப்பு சுதந்திரங்களை ஆராய்வதற்கான வடிவமைப்பைக் காண்போம் இவைகள் இந்த விரிவுரையில் நாம் செல்ல வேண்டிய உள்ளடக்கங்கள் ஆகும் ஒரு அமைப்பை தொகுதிகள் என அழைக்கப்படும் சிறிய பகுதிகளாக பிரிக்கும் அணுகுமுறையுடன் மாடுலர் வடிவமைப்பு செய்யப்படுகிறது அதை சுயாதீனமாக உருவாக்கி பின்னர் வெவ்வேறு அமைப்புகளில் பயன்படுத்தலாம் நீங்கள் மீண்டும் பேட்டரியின் உதாரணத்தைப் பார்த்தால் நான் கொடுத்தது ஒன்றே ஒரு அமைப்பை சிறிய பகுதிகளாகப் பிரிக்கும் அணுகுமுறையுடன் மாடுலர் வடிவமைப்பு செய்யப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு தயாரிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தயாரிப்புகளை துணை தயாரிப்புகள் அல்லது துணை அசம்பிளி என்று பிரிக்கிறீர்கள் எனவே இது துணை அசம்பிளி 1 துணை அசம்பிளி 2 துணை அசம்பிளி 3 எனவே இவை துணை அசம்பிளிகள் எனவே இப்போது சுயாதீனமாக உருவாக்கக்கூடிய சிறிய தொகுதிகளாக நீங்கள் அதை வாங்கிய பொருளாக உருவாக்கலாம் அல்லது உங்கள் தொழிற்சாலைக்குள் உற்பத்தி செய்யலாம் இது சுயாதீனமாக செய்யப்படுகிறது இது அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது எதிர்பார்பத்த வேலையை செய்ய உதவுகிறது பின்னர் வெவ்வேறு அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது தனித்துவமான அளவிடக்கூடிய மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தொகுதிகளாக செயல்படுவதன் மூலம் ஒரு மாடுலர் அமைப்பை வகைப்படுத்தலாம் இது தனித்தனியாக அளவிடக்கூடியதாக இருக்கலாம் மற்றும் அது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தொகுதிகளில் இருக்கலாம் நன்கு வரையறுக்கப்பட்ட மாடுலர் இடைமுகத்தின் கடுமையான பயன்பாடு இடைமுகத்திற்கான தொழில்துறை திட்ட அளவுகளைப் பயன்படுத்துகிறது திட்ட அளவுகளைப் பற்றி இது ஒரு எளிய உதாரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் மின்னணு பாகங்களைப் பார்த்தால்அதன் விலை குறைந்து கொண்டே இருக்கும் அதேசமயம் இயந்திர பாகங்கள் இயந்திர பாகங்கள் மற்றும் தயாரிப்புகளைப் பார்த்தால் அதன் விலை எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக கார் கார்கள் ஆரம்பத்தில் இது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சத்துடன் தொடங்கியது என்று இன்று அது 10 லட்சமாகிவிட்டது எனவே இப்போது இது 25 லட்சம் 1 கோடிக்கு கூட சென்றுள்ளது ஆனால் எலக்ட்ரானிக் பாகங்கள் சந்தைக்கு வந்தபோது அது 1 லட்சம் என்று கூறுகிறார்கள் பின்னர் கணினி விலை 40000 ஆகக் குறைகிறது எலக்ட்ரானிக்கில் மட்டும் விலை குறைகிறது இது ஏன் இயந்திர தொழிலில் இல்லை ஏனென்றால் மின்னணுத் தொழில் ஒரு திட்ட அளவை நிறுவியுள்ளது அதைப் பின்பற்ற வேண்டும் எனவே நீங்கள் ஒரு கணினியை எடுத்துக் கொண்டால் கணினி பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விவரக்குறிப்பு உள்ளது மற்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மற்ற பகுதிகளுடன் அதை சரிசெய்ய ஒரு தரநிலை உள்ளது இதனால் அது செயல்பட முடியும் எனவே இந்த திட்ட அளவு ஆரம்பத்தில் இலவசமாக திறக்க அனுமதிக்கப்படுகிறது மேலும் பல நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை நிலையான தேவைகளைப் பூர்த்தி செய்ய முயற்சிக்கின்றன எனவே இது கடுமையான ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகுக்கிறது இது மின்னணு பாகங்களில் விலை குறைப்புக்கு வழிவகுக்கிறது நாம் பின்பற்றும் மாடுலாரிடி கருத்து காரணமாக இவை அனைத்தும் நிகழலாம் செயல்பாட்டு பகிர்வு மூலம் மாடுலரிட்டி அமைப்பை வகைப்படுத்தலாம் எனவே நீங்கள் அதை செயல்பாட்டின் அடிப்படையில் பிரிக்கிறீர்கள் வடிவம் மற்றும் அளவு அடிப்படையில் அல்ல எடுத்துக்காட்டாக பேட்டரி முழு கணினிக்கும் மின் தேவையை அளிக்கிறது எனவே தனித்தனியாக அளவிடக்கூடிய மறுபயன்பாட்டு தொகுதி நன்கு வரையறுக்கப்பட்ட மாடுலாரிடி இடைமுகத்தின் கடுமையான பயன்பாடு இடைமுகங்களுக்கான தொழில்துறை தரத்தைப் பயன்படுத்துகிறது மாடுலாரிடிகான வடிவமைப்பு பல வழிகளில் சாதகமாக இருக்கும் செலவில் குறைப்பு குறைந்த தனிப்பயனாக்கம் காரணமாக மின்னணு பாகங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன் நிலையான பகுதிகளை உற்பத்தி செய்யத் தொடங்கும்போது தயவுசெய்து அதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் தனிப்பயனாக்கம் என்பது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தியாகம் எனவே குறைந்த தனிப்பயனாக்கம் மற்றும் குறைந்த கற்றல் நேரம் காரணமாக செலவைக் குறைத்தல் வடிவமைப்பில் வளைந்து கொடுக்கும் தன்மை பின்னர் ஒரு புதிய தொகுதியில் சொருகுவதன் மூலம் புதிய தீர்வைச் சேர்ப்பது மற்றும் பல எடுத்துக்காட்டாக உங்கள் ஸ்மார்ட் தொலைபேசியை எடுத்துக்கொண்டால் பயன்பாடுகளைச் சேர்க்க முயற்சிக்கிறீர்கள் ஒவ்வொரு பயன்பாடும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டைச் செய்கிறது எனவே இதை மாடுலர் என்று சொல்லலாம் எனவே ஒரு புதிய தொகுதியை சொருகுவதன் மூலம் புதிய தீர்வுகளைச் சேர்ப்பது கிட்டத்தட்ட ஸ்மார்ட்போன் எடுத்துக்காட்டு போன்றதாகும் ஆனால் இது மென்பொருளில் அதிகம் பேசப்படுகிறது வன்பொருளில் இது சற்று கடினம் ஏனெனில் ஆற்றல் நுகர்வு மற்றும் பிற விஷயங்கள் உள்ளன எனவே ஒரு புதிய தொகுதியை சொருகுவதன் மூலம் பெருக்குதல் புதிய தீர்வுகளைச் சேர்க்கிறது மற்றும் விலக்குகள் என்பது மாடுலாரிடிகான வடிவமைப்பைப் பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் அல்லது நன்மைகள் எடுத்துக்காட்டாக இன்று நீங்கள் மாடுலர் அறையமர்வுப்பொருட்கள் பார்க்கிறீர்கள் எனவே இந்த பொருட்கள் உடைந்தால் ஒன்றை மட்டும் மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் தரைத்தளம் பல ஓடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு ஓடு உடைந்திருந்தால் அந்த ஓடை மட்டும் மாற்றினால் போதும் முழு தளத்தையும் மாற்ற தேவையில்லை எனவே அதே வழியில் ஒரு நாற்காலி கெட்டுப்போனால் அந்த ஒன்றை மட்டும் மாற்றினால் போதும் மீதமுள்ளவைகளை அல்ல எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியான இடைமுகத்தில் இணைக்கப்படுகின்றன எனவே அவை விடுவிக்கப்படுவதில்லை எனவே நபர் ஒரு மேசையை உருவாக்குகிறார் என்பதை இங்கே காணலாம் மேசை பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே தேவைக்கு ஏற்ப மேசையைப் பெறுவதற்கு அவர் இணைக்கும் அல்லது பிரிக்கும் தேவையைப் பொறுத்து எனவே இது மாடுலாரிடிகான சரியான எடுத்துக்காட்டு அறையமர்வுப்பொருட்களில் மக்கள் மாடுலாரிடி வடிவமைப்பைப் பின்பற்றுகிறார்கள் எனவே மாடுலரிட்டியைப் பொருத்தவரை இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று கீழிருந்து மேல் மாடுலரிட்டி என அழைக்கப்படுகிறது மற்றொன்று மேலிருந்து கீழ் மாடுலரிட்டி என அழைக்கப்படுகிறது மேலிருந்து கீழ் மாடுலாரிடிபற்றி நாம் பேசும்போது நிலையான அசம்பிளிகள் அங்கிருந்து கீழே செல்கின்றன எனவே அது கீழே இருந்தால் அது விருப்பமான பாகங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நீங்கள் ஒரு தொகுதியை உருவாக்கத் தொடங்குவீர்கள் எனவே நீங்கள் கீழிருந்து மேல் மாடுலாரிடி அல்லது மேலிருந்து கீழ் மாடுலாரிடியை பின்பற்றலாம் மேலிருந்து கீழ் மாடுலாரிடி என்பது துணை அசம்பிளிகள் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் தயாரிப்பு செய்யப்படுகிறது பாகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அங்கிருந்து நீங்கள் அசம்பிளிகளை நோக்கிச் செல்கிறீர்கள் மாடுலாரிடிகான வடிவமைப்பைப் பற்றி விவாதிப்பதற்கு முன் உற்பத்திக்கான வடிவமைப்பு மற்றும் அசம்பிளிக்கான வடிவமைப்பு என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தொகுதி இந்த மூன்று விரிவுரைகளாக பிரிக்கிறோம் ஒன்று உற்பத்திக்கான வடிவமைப்பு அசம்பிளிக்கான வடிவமைப்பு மற்றும் மாடுலாரிடிகான வடிவமைப்பு மாடுலாரிடி என்று நான் சொன்னால் அது உற்பத்தி மற்றும் அசம்பிளி ஆகியவற்றின் அசம்பிளிகளைக் கொண்டிருக்க வேண்டும் உற்பத்திக்கான வடிவமைப்பு என்பது பகுதிகளின் வகைப்படுத்தலை எளிதாக்குவதற்கான வடிவமைப்பு நுட்பமாகும் அது அசம்பிளிக்குப் பிறகு இறுதி தயாரிப்பைக் கட்டமைக்கிறது உற்பத்திக்கான வடிவமைப்பு என்பது உற்பத்தியை உள்ளடக்கிய சிக்கலைக் குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது அத்துடன் செயல்பாடுகள் மற்றும் ஒட்டுமொத்த பகுதி உற்பத்தி செலவைக் குறைப்பது இது உற்பத்தி செய்வது சிக்கலைக் குறைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது சிக்கலானது மிக அதிகமாக இருந்தால் உற்பத்தி நடவடிக்கைகளும் மிக அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்த பகுதி செலவுக் குறைப்பைக் குறைத்தல் எனவே இவை இரண்டும் உற்பத்திக்கான வடிவமைப்பின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் உற்பத்திக்கான வடிவமைப்பு என்பது தயாரிப்புகளையும் முன்கூட்டியே வடிவமைக்கும் செயல்முறையாகும் புனையல் அசம்பிளி சோதனை கொள்முதல் கப்பல் போக்குவரத்து விநியோகம் சேவை மற்றும் பழுது போன்ற அனைத்து உற்பத்தி செயல்பாடுகளையும் மேம்படுத்துவது உற்பத்தித்திறனுக்கான வடிவமைப்பு அனைத்து உற்பத்தி செயல்பாடுகளையும் மேம்படுத்தப் போகிறது இவை அனைத்தும் உற்பத்திச் செயல்பாடுகள் ஆகும் அடுத்தது செலவு தரம் நம்பகத்தன்மை ஒழுங்குமுறை இணக்கம் பாதுகாப்பு சந்தைக்கான நேரம் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றில் சிறந்ததை உறுதிப்படுத்தப் போகிறது முந்தையது உற்பத்தியின் செயல்பாடுகள் ஆகும் இப்போது இது சிறந்த செலவு தரம் நம்பகத்தன்மை ஒழுங்குமுறை இணக்கம் பாதுகாப்பு சந்தைக்கான நேரம் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றை உறுதிப்படுத்தியுள்ளது எனவே வடிவமைப்பு மறுஆய்வு பற்றி நாம் பேசும்போது வடிவமைப்பு மதிப்பாய்வின் நோக்கம் முறையான மற்றும் முழுமையான தயாரிப்பு செயல்முறை பகுப்பாய்வை வழங்குவதாகும் அந்த பகுப்பாய்வின் முறையான பதிவு இது தயாரிப்பு மற்றும் செயல்முறை மேம்பாட்டிற்கான வடிவமைப்புக் குழுவுக்கு பகுப்பாய்வு பின்னூட்டத்தின் முறையான பதிவாகும் இந்த வடிவமைப்பு மதிப்பாய்விலிருந்து வழங்கப்படுகிறது எனவே இது முறையானது மற்றும் முழுமையான தயாரிப்பு செயல்முறை பகுப்பாய்வு வடிவமைப்பு மதிப்பாய்வு மூலம் செய்யப்படுகிறது வடிவமைப்பு மறுஆய்வு செயல்முறைகளை செயல்படுத்துவதில் பொதுவாக தொடர்புடைய சில சிக்கலானது வடிவமைப்பு மதிப்பாய்வாளர் குழுவில் சமமற்ற திறன்கள் மற்றும் அறிவுடையவர்கள் இருக்கலாம் எனவே வடிவமைப்பு மறுஆய்வுக்கான இணைப்பில் உள்ள சிக்கல்கள்வடிவமைப்பு திறனாய்வாளர் குழுவில் சமமற்ற திறன்களும் அறிவும் குறைந்த மட்டத்தில் சில நபர்களும் வல்லுனர்களும் இருக்கலாம் பின்னர் கீழ் மட்டத்தில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் எனவே குழுவே மிகவும் சிக்கலானது எனவே இது ஒருவருக்கொருவர் பாராட்டு முறை அல்ல அது ஒரு துணை மட்டுமே எனவே அவருக்கு அதே அறிவு அதிகம் இல்லை அது அங்கு வேறுபட்ட நிலை தயாரிப்பை உருவாக்குபவர்கள் மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கு இடையேயான தொடர்பு இல்லாததால் தான் நாங்கள் ஒருங்கியல் பொறியியல் என்ற கருத்துக்கு வருகிறோம் பல்வேறு துறைகளுக்கு இடையில் தொடர்புகொள்வதற்கான பொதுவான தளமாக டிஜிட்டல் மீடியாவைப் பயன்படுத்தும்போது அவர்களுக்கிடையில் தொடர்பு இல்லாததை நீங்கள் தவிர்க்கலாம் வடிவமைப்பு மறுஆய்வு அடிப்படையிலான மாற்றங்களைச் செய்ய நேரமில்லை எனவே இது ஒரு சிக்கல் ஆகும் வடிவமைப்பு மறுஆய்வு அனுபவம் இல்லாதது வடிவமைப்பு மறுஆய்வு என்பது வாடிக்கையாளர் எதை விரும்புகிறார்கள் நீங்கள் எதை உற்பத்தி செய்கிறீர்கள் அது வாடிக்கையாளர் விருப்பத்தை பூர்த்தி செய்யுமா என்பதை சரிபார்த்தல் இதுவே வடிவமைப்பு மதிப்பு ஆய்வின் பொதுவான அர்த்தமாகும் ஆனால் நீங்கள் அதை எவ்வாறு முறையாகச் செய்கிறீர்கள் நீங்கள் அதை வடிவமைப்பு மதிப்பாய்வாளர் அனுபவமின்மையால் முழுமையாகச் செய்கிறீர்கள் ஒவ்வொரு துறையும் வடிவமைப்பு மறுஆய்வை ஒரு தனி கட்டமாகக் கருதுகிறது மற்றும் ஆரம்ப வடிவமைப்பு செயல்பாட்டில் சேர்க்கப்படவில்லை ஒருங்கியல் பொறியியல் பற்றி நாங்கள் பேசியபோது இந்த சிக்கல் தீர்க்கப்பட்டு அது அகற்றப்படுகிறது இது வடிவமைப்பு மறு ஆய்வின் திட்ட வரை படமாகும் ஒரு சிக்கலை வரையறுக்கவும் அதன் வடிவமைப்பு இது சோதனை இந்த கட்டமைப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம் எனவே வெளியீடுமதிப்பாய்வு மாற்றம் திட்டம் மற்றும் வெளியேற்றம் ஆகியவை இருக்கும் பின்னர் இது உள்ளீடு என்றால் இது வெளியேற்றம் எனவே இது வழக்கமான வடிவமைப்பு மறுஆய்வு தொடர்பு சுழற்சி ஆகும் இது உங்களுக்கு நான்கு நிலைகளைக் கொண்ட வடிவமைப்பு தொடர்பு சுழற்சி வரையறுத்தல் வடிவமைத்தல் கட்டமைத்தல் சோதனை இது மீண்டும் மீண்டும் தொடர்கிறது வரையறுக்கப்பட்ட வெளியீட்டில் மறுஆய்வு மாற்றங்கள் இருக்க வேண்டு ம்மதிப்புரைகள் அனைத்தும் இருந்தால் அது வெளியேற்றப்படும் அதன் வடிவமைப்பு இறுதியானது இல்லையென்றால் அது வடிவமைப்பிற்கு வந்து அதன் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது வடிவமைப்பு மதிப்பாய்வில் மென்மையான மற்றும் கடினமான மதிப்புரைகள் உள்ளன மென்மையான கடின மதிப்புரைகள் உண்மையான உலக நிலைக்கு ஏற்ப பாதுகாப்பிற்காக ஒரு தயாரிப்பை வடிவமைக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்குகின்றன எனவே இது SH மதிப்பாய்வு ஆகும் மென்மையான மதிப்பாய்வு சாதாரண தேய்வு மற்றும் நைவைத் தாண்டி பயனரால் தயாரிப்புகளை கவனக்குறைவாக தவறாகப் பயன்படுத்துகிறது இந்த பேனாவின் பிளாஸ்டி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தரம் குறைய தொடங்குகிறது அது உடைந்தால் அது கூர்மையான விளிம்புகளைக் கொண்டிருக்கக்கூடும் என்று வைத்துக்கொள்வோம் தேய்வு மற்றும் நைவுக்குப் பிறகு யாராவது அதைப் பயன்படுத்தினால் அது காயப்படுத்தலாம் எனவே மென்மையான மதிப்பாய்வு சாதாரண தேய்வு மற்றும் நைவைத் தாண்டி பயனரால் தயாரிப்புகளை கவனக்குறைவாகப் பயன்படுத்துவதைப் பார்க்கிறது வடிவமைப்பு மதிப்பாய்வு செய்ய FMEA என அழைக்கப்படும் தோல்வி முறை பயனுள்ள பகுப்பாய்வு மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் ஒரு அமைப்பின் பகுதிகளை விவரிப்பதும் ஒவ்வொரு பகுதியும் தோல்வியுற்றால் அதன் விளைவுகளை பட்டியலிடுவதும் இந்த தோல்வி முறை பயனுள்ள பகுப்பாய்வில் செய்யப்படும் அடிப்படை முறையாகும் எடுத்துக்காட்டாக உங்கள் காரில் உள்ள டயர் பழுதாகும் போது அது எந்த அளவு தாக்கத்தை காருக்கும் பயணிப்பவர் ஏற்படுத்துகிறது என்பதைப் போன்றது எனவே அது ஆரம்பத்திலேயே செய்யப்படுகிறது ஒரு அமைப்பின் பகுதிகளை விவரிப்பதும் ஒவ்வொரு பகுதியும் தோல்வியுற்றால் அதன் விளைவுகளை பட்டியலிடுவதும் அடிப்படை முறையாகும் பெரும்பாலான முறையான அமைப்புகளில் இந்த அளவுகோல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடர் குறியீடுகளால் மதிப்பீடு செய்யப்படும் விளைவுகள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன தீவிர விளைவுS நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுO நிகழ்வின் நிகழ்தகவு P குறைபாட்டைக் கட்டுப்படுத்த இயலாமை D எனவே அதன் மதிப்பீட்டை பெருக்கி ஒட்டுமொத்த செயல்திறனில் ஒவ்வொரு தோல்வியின் அல்லது ஒவ்வொரு பகுதியின் தாக்கத்தையும் நீங்கள் பெறலாம் சோதனை வடிவமைப்பு முக்கியமான அளவுருக்கள் மற்றும் அவற்றின் இலக்கு மதிப்புகளை உருவாக்கும் ஒரு செயல்முறை அல்லது தயாரிப்பில் அந்த மாறிகள் தீர்மானிப்பதே குறிக்கோள் எடுத்துக்காட்டாக வெளியீட்டைப் பெற உங்களிடம் Xஅளவுரு Yஅளவுரு Z அளவுரு உள்ளது நீங்கள் பெற விரும்பும் வெளியீடு டெல்டா ஆகும் எனவே இப்போது அளவுருக்கள் X இந்த சாளரத்திலும் Y இந்த சாளரத்திலும் Z இந்த சாளரத்திலும் ஒரு நல்ல தயாரிப்பை உருவாக்க பயன்படுத்தப்படலாம் எங்களிடம் மூன்று அளவுருக்கள் இருக்கும்போது ஒரு நல்ல வெளியீட்டைப் பெறுவதில் எந்த அளவுரு குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் முக்கியமான அளவுரு மற்றும் அவற்றின் இலக்கு மதிப்புகளை உருவாக்கும் ஒரு செயல்முறை அல்லது தயாரிப்பில் அந்த மாறிகள் தீர்மானிப்பதே இதன் நோக்கமாகும் முறையான சோதனை நுட்பங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் பல மாறிகளின் விளைவை ஒரே நேரத்தில் ஆய்வு செய்யலாம் எனவே நாம் சோதனைகள் செய்யலாம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களின் விளைவைப் படிக்கலாம் ஒரே நிறுவுதலுக்கு நோக்கம் மாறிகளை அடையாளம் காணவும் பரிசோதனையை வடிவமைக்கவும் பரிசோதனையை இயக்கவும் பரிசோதனையை பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் பகுப்பாய்வை விளக்கி தொடர்பு கொள்ளவும் என ஆறு அடிப்படை படிகள் உள்ளன இந்த பரிசோதனையை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்ற நோக்கத்தை நிறுவுங்கள் X Y Z மாறிகள் என்பதை அடையாளம் காணுங்கள் அவை அடையாளம் காணப்பட்ட சோதனைகளின் வடிவமைப்பு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் இந்த X இல் இது 0 ஆகும் இது 100 இதுபோன்ற உங்களிடம் இருந்தால் 3 மாறிகள் இருந்தால் இவை அனைத்திற்கும் பரிசோதனைகள் செய்ய விரும்பினால் அது அதிக நேரம் எடுக்கும் எனவே நாம் ஒரு சாளரத்தை நிறுவ முயற்சிக்கிறோம் அந்த சாளரத்திற்குள் நாம் சோதனைகள் செய்ய முயற்சிக்கிறோம் பின்னர் சோதனைகள் திட்டத்தின் வடிவமைப்பைப் பின்பற்றுகிறோம் அந்தச் சோதனைகள் முடிவைப் பகுப்பாய்வு செய்யும் செயல்முறையைப் பற்றி பேச சிறிய சோதனைகள் செய்கிறோம் தனிப்பட்ட அளவுரு என்றால் என்ன தனிப்பட்ட விளைவு என்ன ஒருங்கிணைந்த விளைவு என்ன தனிப்பட்ட விளைவு என்ன ஒருங்கிணைந்த விளைவு என்றால் என்ன உங்கள் குடும்பத்திலோ அல்லது பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ கூட பல முறை நீங்கள் இதைப் பார்க்கலாம் இந்த A என்ற தனிமனிதன் தனியாக இருந்தால் ஒரு நல்ல பையன் B என்ற தனிமனிதன் தனியாக இருந்தால் அவனும் ஒரு நல்ல பையன் அவர்கள் இருவரும் சேரும்போது பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் இதுவே ஒருங்கிணைந்த விளைவாகும் தனிப்பட்ட விளைவு முடிவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விளைவை இணைத்தல் இறுதியாக நீங்கள் முடிவுகளை விளக்குகிறீர்கள் மேலும் இது வடிவமைப்புக் குழுவுக்கு எடுத்துச் செல்லப்படும் பகுப்பாய்வைத் தொடர்புகொள்கிறீர்கள் அவர்கள் மாற்றத்தை மதிப்பாய்வு செய்து பின்னர் நல்ல வெளியீட்டைக் கொடுக்கிறார்கள் DFM ஏன் DFM முறை புதிய அல்லது மேம்பட்ட தயாரிப்புகளை வடிவமைக்கவும் தயாரிக்கவும் நுகர்வோருக்கு குறுகிய காலத்தில் வழங்கவும் அனுமதிக்கிறது எனவே சந்தைக்கான நேரம் வாடிக்கையாளருக்கான நேரம் தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி இவை அனைத்தையும் குறைத்தல் அது நடக்க வேண்டுமானால் நாம் DFM ஐப் பின்பற்ற வேண்டும் நிரல் தாமதம் மற்றும் அதிகரிக்கும் செலவை ஏற்படுத்தும் பல திருத்தங்கள் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களை அகற்ற DFM உதவுகிறது எனவே இது திருத்தம் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களை குறைக்கிறது ஏனெனில் உங்களிடம் எல்லா தரவுகளும் முன்னணியில் உள்ளன எனவே நீங்கள் செய்ய வேண்டியது DFM உடனான தேவைகளைப் பூர்த்தி செய்வதில் சிறிதளவு மாற்றங்களைச் செய்வதுதான் வடிவமைப்பு பெரும்பாலும் வாடிக்கையாளர் தேவைகளை முதல் முறையாக உற்பத்தி செய்வதற்கும் பூர்த்தி செய்வதற்கும் மிகவும் விரிவான செயல்திறன் மிக்கது இன்று நாம் பேசுவது சிறந்ததை பெறுதல் முதல் பகுதி வேண்டாதவை அல்ல எனவே இந்த சொற்களஞ்சியங்கள் அனைத்தும் இந்த வாசக சொற்கள் அனைத்தும் இன்று பயன்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் அதை செய்ய விரும்பினால் உற்பத்திக்கான வடிவமைப்பு வடிவமைப்பிற்கு செல்லவேண்டும் உற்பத்திக்கான வடிவமைப்பை எவ்வாறு செய்வது இன்று பல நிறுவனங்கள் DFM மற்றும் DFA நடைமுறைகளை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி குழு மூலம் ஒருங்கிணைக்கின்றன அசம்பிளி நுட்பங்களுக்கான உற்பத்தி மற்றும் அசம்பிளிகான வடிவமைப்பு இரண்டு வெவ்வேறு வகைப்பாடு ஆகும் DFM நுட்பங்கள் தனிப்பட்ட பாகங்கள் மற்றும் கூறுகளில் கவனம் செலுத்துகின்றன அவை உற்பத்தி செய்ய கடினமாக உள்ள விலையுயர்ந்த சிக்கலான அல்லது தேவையற்ற அம்சங்களை குறைக்கின்றது அல்லது நீக்குகின்றது DFA நுட்பம் பாகங்கள் துணை அசம்பிளிகள் மற்றும் கூட்டங்களின் குறைப்பு மற்றும் தரப்படுத்தலில் கவனம் செலுத்துகிறது அசம்பிளி நேரத்தையும் செலவையும் குறைப்பதே இதன் குறிக்கோள் நேரத்தையும் செலவையும் குறைப்பதே இறுதி இலக்காகும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியுடன் ஒரு நல்ல விலையை கொடுப்பதாகும் எனவே அசம்பிளி செலவைக் குறைத்தவுடன் கூறுகள் அல்லது பகுதிகளின் எண்ணிக்கையைக் குறைக்கப்படுகிறது இறுதி தயாரிப்பு மிகவும் நம்பகமானது உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான பாகங்கள் இருந்தால் ஒவ்வொரு பகுதியின் தேய்வு மற்றும் நைவு வெளியீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே குறைவான இணைப்புகள் இருப்பதால்இறுதி தயாரிப்பு மிகவும் நம்பகமான தாக இருக்கும் பகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் பிரித்தெடுத்தளுக்கான பராமரிப்பு மற்றும் கள சேவைகள் எளிதானது பொதுவாக குறைக்கப்பட்ட பகுதி எண்ணிக்கையில் தானியக்கம் எளிதானது மற்றும் அதை எளிதாக செயல்படுத்த முடியும் என்பதாகும் முன்னேற்றம் காணும் பணிகள் குறைக்கப்படுகின்றன மற்றும் பகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால்சரக்குக் கட்டுப்பாட்டு சிக்கல்கள் மட்டுமே ஏற்படும் குறைவான பகுதிகளை வாங்க வேண்டும் இது வரிசைப்படுத்தும் செலவையும் குறைக்கிறது எனவே இவைகள் கூறுகளின் எண்ணிக்கையை பயன்படுத்தும்போது உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகும் வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய தரமான கூறுகளைப் பயன்படுத்துவதால் வடிவமைப்பு நேரம் மற்றும் திறன் குறைக்கப்படுகிறது வாடிக்கையாளர் கூறுகளின் வடிவமைப்பு தவிர்க்கப்படுகிறது குறைவான எண்ணிக்கையில் பகுதிகள் உள்ளன சரக்குக் கட்டுப்பாடு வசதி செய்யப்பட்டுள்ளது அளவு தள்ளுபடி சாத்தியமாகும் இவைகள் வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையான கூறுகளைப் பயன்படுத்தத் தொடங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகும் தயாரிப்பு வரிசையில் பொதுவான பகுதிகளைப் பயன்படுத்தவும் உதாரணமாக நீங்கள் கார் 1 2 3 4 5 6 என வெவ்வேறு வகையான கார்களை உற்பத்தி செய்வது சிறந்தது ஆனால் இந்த ஆறு கார்களும் நிலையான டயர் அளவுகளைக் கொண்டிருக்க வேண்டும் காராக எதுவாக இருந்தாலும் டயர் அளவு நிலையானது எனவே அதை எளிதாக பொருத்த முடியும் நீங்கள் எந்த மிதிவண்டி டயரையும் பெரிய அளவில் வாங்கினால் பொதுவானது மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் நிலையானது ஆரக் கம்பிகள் நிலையானவை எனவே நீங்கள் சந்தைக்குச் சென்று அதை தனியாக வாங்கி பின்னர் அதை உங்கள் மிதி வண்டியில் பொருத்தி அதை இயக்கலாம் எனவே இது பல்வேறு தயாரிப்பு வரிசைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் குழு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்த ஒரு வாய்ப்பு உள்ளது உற்பத்தி அறையை செயல்படுத்துவது சாத்தியமாகும் உற்பத்தி என்றால் என்ன என்பதை பார்த்த பின்னர் நீங்கள் வெவ்வேறு தயாரிப்பு வரிகளுக்கு பொதுவான பகுதியைப் பயன்படுத்தும்போது அளவு தள்ளுபடிகள் சாத்தியமாகும் பகுதி புனையல் எளிதில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிகர வடிவம் மற்றும் நிகர வடிவ செயல்முறைகள் சாத்தியமானதாக இருக்கலாம் பகுதி வடிவியல் எளிமைப்படுத்தப்படுகிறது மற்றும் தேவையற்ற அம்சங்கள் தவிர்க்கப்படுகின்றன பகுதி புனையலுக்கு எளிதாக வடிவமைப்பைப் பயன்படுத்தத் தொடங்கும்போதுதேவையற்ற மேற்பரப்பு மெருகேற்றும் வேலைகளின் தேவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லையெனில் கூடுதல் செயலாக்கம் தேவைப்படலாம் எனவே நிகர வடிவம் மற்றும் நிகர வடிவத்திற்கு அருகில் நிகர வடிவம் என்பது கிட்டத்தட்ட இறுதி தயாரிப்பு என்று பொருள் நிகர வடிவத்திற்கு அருகில் என்பது இறுதி தயாரிப்புக்கு நெருக்கமாக உள்ளது இதுவே இரண்டிற்கும் உள்ள வித்தியாசமாகும் நிகர வடிவத்திற்கு அருகில் பகுதி அசம்பிளிக்கு வருவதற்கு முன்பு இயந்திர வேலை அல்லது இறுதி மெருகேற்றும் வேலைகள் தேவைப்படுகிறது நிகர வடிவமைத்தல் என்பது நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்துவது சாத்தியமானதாக இருக்கலாம் இவைகள் பகுதி புனையலை எளிதாக்கும்போது கிடைக்கும் நன்மைகள் ஆகும் செயல்முறை திறனுக்குள் இருக்கும் பொறுத்திசைவுடன் பகுதிகளை வடிவமைக்கவும் உங்கள் இறுக்கமான பொறுத்திசைவைக் கோர முயற்சிக்காதீர்கள் நீங்கள் மிகவும் இறுக்கமான சகிப்புத்தன்மையைக் கோரத் தொடங்கினால் இந்த இறுக்கமான பொறுத்திசைவு அதிக செயல்முறைகளைக் கோரும் எனவே உங்களிடம் என்ன செயல்முறை உள்ளது என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் செயல்முறை திறனைக் காண்கிறீர்கள் அதை உங்கள் பொறுத்திசைவு வரம்பாக கொடுக்க முயற்சிக்கவும் எனவே உங்களிடம் மிகவும் பலவீனமான இயந்திரம் அல்லது மிகவும் பழைய இயந்திரம் இருப்பதால் உங்கள் பொறுத்திசைவில் நீங்கள் தாராளமாக இருக்க முடியும் என்று அர்த்தமல்ல ஏனெனில் செயல்திறன் வரும்போது தயாரிப்பு உருவாகும்போது அது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருக்காது உங்கள் வடிவமைப்பில் ஒரு வர்த்தக பரிமாற்றம் இருக்க வேண்டும் எனவே பொறுத்திசைவுடன் உள்ள வடிவமைப்பு பாகங்கள் செயல்முறை திறனுக்குள் உள்ளன செயல்முறை திறனை விட இருக்கமாக உள்ள பொறுத்திசைவு தவிர்க்கப்பட வேண்டும் கூடுதல் செயலாக்கம் அல்லது வரிசைப்படுத்தல் தேவைப்படும் இருபுற பொறுத்திசைவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவே ஒருபுற பொறுத்திசைவு என்று ஒன்று உள்ளது இருபுற பொறுத்திசைவு என்று ஒன்று உள்ளது எனவே கூட்டல் மற்றும் கழித்தல் உடன் ஒரு மதிப்பைக் கொடுப்பது இருபுற பொறுத்திசைவு ஆகும் இது இருபுற பொறுத்திசைவு என்றால் செயல்முறைக்கு திறனை எளிதாக்குகிறது அசம்பிளியின் போது தயாரிப்புகளை பிழையில்லாமல் வடிவமைக்கவும் அசம்பிளி தெளிவானதாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் PCB இல் அல்லது உங்கள் தொலைபேசியில் சார்ஜரை பெருகும் போது பார்க்கலாம் நீங்கள் அதை செருக வேண்டிய பக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது மற்றும் நீங்கள் எந்த தவறும் செய்ய முடியாது எனவே இதில் அசம்பிளிக்கான வடிவமைப்பு கவனிக்கப்படுகிறது அசம்பிளியின் போது எவ்வளவு கவனக்குறைவினாலும் சேதமுற முடியாதபடி ஒரு தயாரிப்பை வடிவமைத்தல் இதனால் அவை ஒரே ஒரு வழியாக மட்டுமே பொருத்தும் படி கூறுகளை வடிவமைக்க வேண்டும் கவனக்குறைவினாலும் சேதம் அடையாத தெளிவான அசம்பிளி அடைய சில நேரங்களில் சிறப்பு வடிவியல் அம்சங்கள் கூறுகளில் சேர்க்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் RAM ஐ செருகும்போது அதை ஒரு திசையில் மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் அதை வேறு திசையில் செருகினால்அது நகராது நீங்கள் தனிப்பட்ட கணினிகளின் அசம்பிளி செய்யும்போது நெகிழ்வான கூறுகளின் பயன்பாட்டைக் குறைத்தல் ரப்பர் பெல்ட்கள் கேஸ்கெட்டால் செய்யப்பட்ட பாகங்கள் உள்ளிட்ட நெகிழ்வான கூறுகளைக் குறைக்க வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு நிறைய நெகிழ்வுத்தன்மையைக் கொடுக்கும் மேலும் உறுதி இருக்காது நெகிழ்வான கூறுகளைக் பொதுவாக கையாள்வதும் ஒன்று கூட்டுவதும் மிகவும் கடினம் ஏனெனில் இந்த ரப்பர் நீங்கள் ஒரு செயல்முறையை தானியக்கமாக்க விரும்பினால் இந்த ரப்பர் பெல்ட் கேஸ்கட்கள் அதைப் பிடித்து அசம்பிளிக்கு எடுத்துச் செல்லும்போது அதன் விறைப்பு அதிகமாக இல்லாவிட்டால் இந்த செயல்முறையை தானியக்கமாக்குவது மிகவும் கடினம் எனவே தன்னியக்கவாக்கம் பற்றி நீங்கள் நினைத்தால் கடினமான மற்றும் அதற்கு சில விறைப்புத்தன்மை கொண்ட ஒரு பகுதியைக் கொண்டிருக்க முயற்சி செய்யுங்கள் எனவே சொற்பொழிவின் இறுதியில் வருவது மாணவர்களுக்கான பணி ஒரு காரை அல்லது உங்களுக்கு விருப்பமான ஆட்டோமொபைலை பாருங்கள் இது உங்கள் விருப்பமான ஸ்கூட்டர் பைக் கார் பஸ் ஆகிய எதுவாகவும் இருக்கட்டும் மேலும் அதில் பயன்படுத்தப்படும் நிலையான பகுதிகளை பட்டியலிடுங்கள் தயாரிப்பு நிலைக்கு செல்ல வேண்டியதில்லை துணைஅசம்பிளி நிலை வரைபார்த்தால் போதும் இங்கே பந்து முனை பேனாவின் வகைகளை பட்டியலிடுங்கள் தனிப்பயனாக்கப்பட்ட தயாரிப்பைப் பார்த்து உங்கள் அறிவை தனிப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்துங்கள் மற்றும் வடிவமைப்பை மேலும் மாடுலர் ஆக்குங்கள் இந்த மூன்று நேரடி எடுத்துக்காட்டுகளையும் நீங்கள் செய்ய முயற்சிக்கும்போது உற்பத்திக்காக வடிவமைப்புமாடுலாரிடிகான வடிவமைப்பு அசம்பிளிக்கான வடிவமைப்பு எவ்வளவு அழகாக பின்பற்றப் படுகிறது என்பதை காண்பீர்கள்